எனவே எங்கள் கடைசி சொற்பொழிவில் சேனல் ரூட்டிங்கிற்கான அடிப்படை இடது விளிம்பு வழிமுறை மற்றும் அதன் சில வகைகளைப் பற்றி நாங்கள் பேசியதை நினைவு கூர்ந்தால் செங்குத்து கட்டுப்பாட்டைக் கையாளுவதற்கான வழிமுறையை நகர்த்தினோம் மேலும் டாக்லெக்களை அனுமதிக்கிறோம் எனவே நாங்கள் எங்கள் விவாதத்தைத் தொடர்கிறோம் முதலில் நெட் மேர்ஜ் சேனல் ரௌட்டர் என்று ஒன்றைப் பற்றி பேசுவோம் இந்த வழிமுறை யோஷிமுரா மற்றும் குஹ் என்பதன் காரணமாக இருந்தது இது சில நேரங்களில் யோஷிமுரா வழிமுறை என்றும் அழைக்கப்படுகிறது நீங்கள் வலை ஒன்றிணைப்பு சேனல் ரூட்டிங் பார்க்கிறீர்கள் யோசனை இது போன்றது நீங்கள் அனைத்தும் ஒரு சேனலில் செல்ல விரும்பும் வழியில் 1 2 3 4 பல வலைகள் உள்ளன உங்களிடம் 2 வலைகள் i மற்றும் j உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் I மற்றும் j ஆகியவை ஏதோவொரு வகையில் இணக்கமானவை என்று நீங்கள் உணர்ந்தால் அவை ஒரே பாதையில் வைக்கப்படலாம் என்ற பொருளில் நீங்கள் அவற்றை விவாதிக்க முயற்சிக்கிறோம் எனவே நீங்கள் 1 மற்றும் 3 ஐ ஒன்றிணைத்தவுடன் 2 முனைகள் அல்லது 1 மற்றும் 3 செங்குத்துகளை ஒன்றிணைத்து ஒரு சூப்பர் வெர்டெக்ஸை உருவாக்குகிறோம் 1 மற்றும் 3 நீங்கள் எங்கு சென்றாலும் அவை அனைத்தும் ஒன்றாக நகரும் என்பதை சூப்பர் வெர்டெக்ஸ் குறிக்கும் இந்த வழியில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வலைகள் அவற்றை ஒரே பாதையில் தொகுத்து அந்த முழு கிளஸ்டரையும் அவற்றுக்கு இடையே இருக்கும் செங்குத்து கட்டுப்பாட்டைப் பொறுத்து மேல் மற்றும் கீழ் நோக்கி நகர்த்த முயற்சிக்கிறீர்கள் எனவே வலை ஒன்றிணைப்பு சேனல் திசைவிக்கு பின்னால் உள்ள அடிப்படை யோசனை இதுதான் அங்கு நாம் மண்டலங்கள் எனப்படும் ஒன்றைக் கையாளுகிறோம் ஒன்றோடொன்று உறவுகள் மற்றும் சில வரைபட அடிப்படையிலான வழிமுறைகள் மண்டலங்கள் அடையாளம் காணப்பட்டு வரையறுக்கப்பட்டவுடன் செயலாக்கப்படும் எனவே அடிப்படை யோசனையைப் பார்ப்போம் முதல் புள்ளி முக்கியமானது செங்குத்து கட்டுப்பாட்டு வரைபடத்தில் நீளம் p இன் பாதை இருப்பதைக் கண்டால் சேனலை வழிநடத்த உங்களுக்கு குறைந்தபட்சம் p கிடைமட்ட தடங்கள் தேவைப்படும் அது ஏன் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் 1 மற்றும் 2 க்கு இடையில் செங்குத்து கட்டுப்பாடு இருப்பதாக வைத்துக்கொள்வோம் 2 மற்றும் 3 3 மற்றும் 4 க்கு இடையில் சொல்லுங்கள் மற்றும் 4 மற்றும் 5 என்று சொல்லுங்கள் எனவே இங்கே சுழற்சி இல்லை என்றாலும் செங்குத்து கட்டுப்பாட்டு வரைபடத்தில் 1 முதல் 2 வரை ஒரு நீண்ட சங்கிலி உள்ளது 2 முதல் 3 மற்றும் 3 முதல் 4 வரை இப்போது நீங்கள் இந்த சேனலை வழிநடத்த விரும்பினால் எனவே உங்கள் தீர்வு இப்படி இருக்கும் 1 க்கு இன்னும் ஒரு முனையத்தை எடுத்துக்கொள்வோம் இங்கேயும் இன்னும் ஒரு 1 முனையத்தை எடுத்துக்கொள்வோம் எனவே மற்றொரு முனையம் 5 இங்கே எடுத்துக்கொள்வோம் எனவே நீங்கள் 1 ஐ வழிநடத்த விரும்பினால் அவற்றை இந்த முதல் பாதையில் வைக்க முயற்சிக்கிறீர்கள் ஏனென்றால் 1 என்பது உள்வரும் விளிம்புகள் இல்லாத வெர்டெக்ஸ் ஆகும் எனவே 1 முதலில் வெளியேற வேண்டும் பின்னர் நீங்கள் 2 க்குச் செல்லுங்கள் எனவே 2 இயற்கையாகவே ஒன்றுடன் ஒன்று உள்ளது நீங்கள் அதை இரண்டாவது பாதையில் வைக்க வேண்டும் 3 3 மீண்டும் இங்கே ஒன்றுடன் ஒன்று உள்ளது எனவே 3 ஐ மூன்றாவது பாதையில் வைக்க வேண்டும் 4 மீண்டும் ஒன்றுடன் ஒன்று இருக்கும் நிச்சயமாக நான்காவது பாதையில் வைக்கப்பட வேண்டும் இங்கே 5 4 முதல் 5 வரை இன்னொன்று உள்ளது இது ஒரு தடை மற்றும் 5 மீண்டும் ஒன்றுடன் ஒன்று உள்ளது எனவே நீங்கள் மற்றொரு தடத்தைப் பயன்படுத்த வேண்டும் எனவே செங்குத்து கட்டுப்பாட்டு வரைபடத்தில் எங்களிடம் ஒரு நீண்ட சங்கிலி இருந்தால் இது ஒரு மோசமான சூழ்நிலை என்பதை நீங்கள் காணலாம் இதன் காரணமாக உங்களுக்கு 1 2 3 4 மற்றும் 5 கரைசலில் 5 தடங்கள் தேவை எனவே உள்ளுணர்வாக நாங்கள் நீளத்தைக் குறைக்க முயற்சிக்கிறோம் வி ஜி யில் முடிந்தவரை நீண்ட சங்கிலி நாம் அதைச் செய்ய முடிந்தால் இது தடங்களின் எண்ணிக்கையையும் குறைக்கும் என்ற உள்ளுணர்வு யோசனையுடன் நீங்கள் தடங்களின் எண்ணிக்கையை குறைக்க முடிந்தால் சேனலின் உயரத்தை நாங்கள் குறைக்கிறோம் என்று அர்த்தம் இது பகுதியைக் குறைப்பதைக் குறிக்கிறது ரூட்டிங் பகுதி சரி எனவே நான் கூறியது போல் வி ஜியில் மிக நீளமான பாதையை முயற்சித்து குறைப்பதே அடிப்படை யோசனை எனவே இதைச் செய்ய இந்த நீண்ட பாதையை குறைக்க சில முனைகளை ஒன்றிணைக்க முயற்சிக்கிறோம் இதை நாம் பார்ப்போம் மீண்டும் அடிப்படை வலை இணைப்பு சேனல் ரூட்டிங் வழிமுறை வி ஜி யில் டாக்லெக்ஸ் அல்லது சுழற்சிகளை அனுமதிக்காது ஆனால் இது ஒரு வழிமுறையின் மிகவும் அதிநவீன வகை இது அடிப்படை இடது விளிம்பு வழிமுறையுடன் சுருக்கமாக சிறந்த தீர்வுக்கு வழிவகுக்கிறது எனவே மண்டலங்கள் என்ற கருத்து எங்களிடம் உள்ளது என்று நான் சொன்னது போல் மொத்த ரூட்டிங் சேனல் பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை பிராந்தியங்கள் அருகிலுள்ள மண்டலங்களில் நீங்கள் அவற்றுக்கு சொந்தமான வலைகளைப் பார்க்கிறீர்கள் அவை தேவைப்படும்போது ஒன்றிணைக்கப்படலாம் அவை ஒன்றிணைக்கப்பட்டவுடன் நீங்கள் ஒரு கூட்டு வலை என்று ஒன்றைப் பெறுவீர்கள் எனவே ஆரம்பத்தில் எங்களுக்கு தனிப்பட்ட வலைகள் இருந்தன எனவே நீங்கள் மண்டலங்கள் என்று ஒன்றை வரையறுக்கிறீர்கள் அருகிலுள்ள மண்டலங்களுக்கிடையில் சில விதிகள் உள்ளன அவற்றைப் பயன்படுத்தி நீங்கள் சில வலைகளை ஒன்றிணைக்க முடியும் மேலும் நீங்கள் ஒரு கூட்டு வலையைப் பெறுவீர்கள் இப்போது நீங்கள் ஒரு கூட்டு வலைத்தைப் பெற்றவுடன் இப்போது நீங்கள் சொல்கிறீர்கள் ஒரு கலப்பு வலைமானது 2 வலைகள் i மற்றும் j ஐக் கொண்டிருந்தால் I மற்றும் j இரண்டும் ஒரே பாதையில் அமைக்கப்பட வேண்டும் அது நீங்கள் கூடுதலாக விதிக்கும் தடை எனவே வழிமுறையின் படிகள் குறித்து 3 முக்கிய படிகள் உள்ளன மண்டல பிரதிநிதித்துவம் வலை இணைத்தல் மற்றும் தட ஒதுக்குதல் எனவே இது போன்ற ஒரு எடுத்துக்காட்டு சேனலின் உதவியுடன் இந்த செயல்முறைகளை நாங்கள் விளக்குவோம் இங்கே எங்களிடம் 10 வலைகளைக் கொண்ட ஒரு எடுத்துக்காட்டு சேனல் இருப்பதைக் காண்கிறீர்கள் அவை 1 முதல் 10 வரை எண் மற்றும் இந்த கிடைமட்ட கோடுகள் ஒவ்வொரு வலைகளின் இந்த இடைவெளியைக் காட்டுகின்றன இது வலை 1 இன் இடைவெளி இது வலை எண் 4 இன் இந்த இடைவெளியின் வலைமானது இது வலை எண் 5 இன் இடைவெளி இங்கே இங்கே மற்றும் இங்கே இணைப்புகளுடன் இது வலை எண் 9 இன் இடைவெளி எனவே இது பல முனைய வலைகளையும் அனுமதிக்கிறது எனவே வலைகளின் இந்த இடைவெளியில் இருந்து நீங்கள் கிடைமட்ட கட்டுப்பாட்டு வரைபடத்தை உருவாக்க முடியும் இது வலை 1 மற்றும் 3 ஒன்றுக்கு மேல் ஒன்று 1 மற்றும் 4 ஒன்றுக்கு மேல் ஒன்று 1 மற்றும் 5 ஒன்றுக்கு மேல் ஒன்று மற்றும் 1 மற்றும் 2 ஒன்றுக்கு மேல் ஒன்று எனவே இந்த வழியில் நீங்கள் ஒவ்வொரு நெடுவரிசையிலும் சில தகவல்களை உருவாக்கலாம் நெடுவரிசை 1 நெடுவரிசை 2 நெடுவரிசை 3 அவை ஒன்றுடன் ஒன்று இருக்கும் வலைகள் எடுத்துக்காட்டாக முதல் நெடுவரிசையில் உங்களிடம் வலை 2 மட்டுமே உள்ளது 2 வது நெடுவரிசையில் எங்களிடம் வலை 1 3 மற்றும் 2 உள்ளன மூன்றாவது நெடுவரிசையில் நமக்கு 4 மற்றும் 5 உள்ளன மேலும் 5 வலைகள் உள்ளன ஐந்தாவது நெடுவரிசையில் 5 வலைகள் உள்ளன 6 வது நெடுவரிசை 1 4 5 மற்றும் 2 3 இல்லை 3 இங்கு நிறுத்தப்படவில்லை எனவே ஒவ்வொரு நெடுவரிசையிலும் இந்த வழியில் அந்த நெடுவரிசையை கடக்கும் வலைகள் எவை என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறீர்கள் எனவே மண்டல பிரதிநிதித்துவத்தின் பின்னணியில் உள்ள அடிப்படை யோசனை இதுதான் எனவே இந்த சேனலின் ஒவ்வொரு நெடுவரிசையிலும் நான் சொன்னது போல் இது போன்ற நெடுவரிசை 1 2 3 4 நீங்கள் ஒரு தொகுப்பு Si ஐ வரையறுக்கிறீர்கள் இது நெடுவரிசை i ஐ கடக்கும் வலைகளின் தொகுப்பைக் குறிக்கும் எனவே நாங்கள் S1 S2 S3 S4 S5 பல செட்களைப் பெறுவோம் இப்போது அவற்றில் நீங்கள் எடுத்துக்காட்டாகக் காணலாம் உங்கள் S1 2 ஐ மட்டுமே கொண்டிருக்கும் S2 2 3 மற்றும் 5 கொண்டிருக்கும் S3 2 3 4 5 ஐக் கொண்டிருக்கலாம் என்று வைத்துக்கொள்வோம் இந்த S4 3 மற்றும் 5 கொண்டிருக்கும் 3 என்றால் இது ஒரு எடுத்துக்காட்டு எனவே நீங்கள் அத்தகைய தொகுப்புகளை வைத்திருந்தால் நீங்கள் மண்டலங்கள் என்று கூறலாம் நீங்கள் அதிகபட்ச மண்டலத்தை அடையாளம் காணலாம் எனவே நான் எவ்வாறு அடையாளம் காண்பது 2 3 4 5 என்பது அதிகபட்ச தொகுப்பு மற்றவை இவற்றின் துணைக்குழுக்கள் 2 என்பது சரியான தொகுப்பு 2 3 5 கூட சரியான துணைக்குழு 3 5 சரியான துணைக்குழு ஆகும் எனவே இந்த துணைக்குழுக்களை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் நீங்கள் அதிகபட்ச தொகுப்பை மட்டுமே எடுத்துக்கொள்கிறீர்கள் இது ஒரு மண்டலத்தை வரையறுக்கும் இது உங்கள் ஒரு மண்டலமாக இருக்கும் இதேபோல் நீங்கள் மற்ற மண்டலங்களை தொடர்ந்து வரையறுக்கிறீர்கள் இது ஒருவேளை இது மண்டலம் 1 ஆக இருக்கும் பின்னர் நாங்கள் மண்டலம் 2 ஐ வைத்திருப்போம் எனவே இது அடிப்படை யோசனை எனவே யோசனை என்னவென்றால் நான் விளக்கியபடி அதிகபட்சமாக இருக்கும் Si ஐ மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் மேலும் அந்த அதிகபட்ச தொகுப்புகள் ஒவ்வொன்றும் ஒரு மண்டலத்தை வரையறுக்க வேண்டும் கிடைமட்ட கட்டுப்பாட்டு வரைபட மண்டலத்திற்கு இது வரைபடத்தில் உள்ள அதிகபட்ச குழுவுடன் ஒத்துப்போகிறது என்பதன் அர்த்தம் இதன் பொருள் என்னவென்றால் மீண்டும் இதை மீண்டும் வருவோம் பார்க்க 2 3 4 5 என்றால் என்ன மூன்றாவது நெடுவரிசையில் 2 மற்றும் 3 இன் கிடைமட்ட பகுதிகள் உங்களிடம் ஒரு வரைபட பிரதிநிதித்துவம் இருந்தால் வெட்டுகின்றன அங்கு செங்குத்துகள் வலைகளைக் குறிக்கின்றன எனவே இந்த 4 ஒரு தொகுப்பைச் சேர்ந்தவை என்றால் ஒவ்வொரு ஜோடிக்கும் இடையே கிடைமட்ட கட்டுப்பாடு உள்ளது எனவே இது ஒரு குழு 4 செங்குத்துகள் இது 4 குழு என அழைக்கப்படுகிறது கிளிக் என்றால் அதிகபட்சமாக இணைக்கப்பட்ட வரைபடம் ஒவ்வொரு ஜோடி செங்குத்துகளும் அவற்றுக்கிடையே விளிம்பைக் கொண்டுள்ளன எனவே இதுபோன்ற ஒவ்வொரு அதிகபட்ச தொகுப்பிற்கும் நீங்கள் அத்தகைய ஒரு குழுவை வரையறுக்கலாம் எனவே ஒரு மண்டலம் வரைபடத்தில் அதிகபட்சக் குழுவைக் குறிக்கும் எனவே நீங்கள் இங்கே கொடுத்த உதாரணத்திற்கு முதல் நெடுவரிசையில் நீங்கள் 2 இரண்டாவது நெடுவரிசை 1 1 மட்டுமே இருந்தால் இது 3 இது 2 மூன்றாவது நெடுவரிசை 4 1 இது 1 இது 4 இது 5 இது 3 இது 2 மற்றும் பலவற்றை நீங்கள் வேலை செய்ய விரும்பினால் இது போன்ற தொகுப்புகளைப் பெறுவீர்கள் என்பதை நீங்கள் காண்பீர்கள் நெடுவரிசை 1 மற்றும் அதனுடன் தொடர்புடைய செட் நெடுவரிசை 1 இது 2 1 2 3 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 4 5 பின்னர் 2 4 6 உங்கள் தொகுப்புகள் அதிகரித்து வருவதையும் அதிகரிப்பதையும் இங்கே அதிகரிப்பதையும் நீங்கள் காண்கிறீர்கள் அதிகபட்ச தொகுப்பு 1 2 3 4 5 ஐப் பெறுகிறது இது குறைந்து வருகிறது ஆனால் இன்னும் நீங்கள் எடுக்கும் 1 2 4 5 துணைக்குழு தான் ஆனால் ஒரு புதிய உறுப்பு 6 வரும் இடத்தை நீங்கள் அடைந்தவுடன் இது இனி இதன் துணைக்குழு அல்ல நீங்கள் அடுத்த மண்டலத்திற்கு செல்கிறீர்கள் இந்த வழியில் நீங்கள் மண்டலங்களை வரையறுக்கிறீர்கள் இதை நீங்கள் தொடர்ந்து செய்கிறீர்கள் இந்த முழு விஷயமும் ஒரு மண்டலத்துடன் ஒத்திருக்கும் இங்கே நீங்கள் அதிகபட்ச தொகுப்பை 1 2 3 4 5 கருதுகிறீர்கள் பின்னர் நீங்கள் ஆறாவது நெடுவரிசையில் தொடர்ந்தால் 2 4 6 ஐக் காண்பீர்கள் எதையும் சேர்க்க முடியாது 2 4 6 ஏனென்றால் அடுத்த நெடுவரிசையில் உங்கள் 4 6 7 மற்றும் புதிய வலைகள் 7 வருகிறது பிறகு உங்களிடம் 4 7 8 உள்ளது இங்கே நிச்சயமாக 4 7 8 9 7 8 9 இந்த 3 ஒன்றிணைக்க முடியும் ஏனெனில் 4 7 8 9 அதிகபட்சம் இந்த 2 இதன் துணைக்குழுக்கள் பின்னர் உங்களிடம் 7 9 10 9 10 துணைக்குழு உள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட சிக்கலுக்கு நீங்கள் இது போன்ற மண்டலங்களை வரையறுக்க முடியும் மேலும் 5 மண்டலங்கள் இருப்பதை நீங்கள் அடையாளம் காணலாம் இது ஒரு மண்டல பிரதிநிதித்துவம் மட்டுமே இந்த மண்டல பிரதிநிதித்துவத்தை நீங்கள் எவ்வாறு கையாளலாம் என்பதை பின்னர் பார்ப்போம் இது எனக்கு 5 மண்டலங்களைக் கொண்டுள்ளது என்று கூறுகிறது முதல் மண்டலத்தில் எனக்கு வலை எண்கள் 1 2 3 4 5 இதை நான் இதைக் காட்டுகிறேன் 1 2 3 4 மற்றும் 5 இது மண்டலம் 1 மண்டலம் 2 மண்டலம் 2 எனக்கு 2 4 6 உள்ளது எனவே 2 மண்டலம் 2 இல் தொடர்கிறது 4 தொடர்கிறது அதனால்தான் ஒரு புதிய வலை 6 தொடக்கமானது ஒரு துண்டிப்பு இங்கே காட்டப்பட்டுள்ளது 6 மண்டலம் 3 4 6 7 4 தொடர்கிறது 6 தொடர்கிறது மற்றும் ஒரு புதியது வலை 7 இங்கே வருகிறது மண்டலம் 4 4 7 8 9 இதேபோல் 4 தொடர்கிறது 7 தொடர்கிறது 8 9 மற்றும் 7 9 10 7 தொடர்கிறது 9 தொடர்கிறது 10 இது மண்டல பிரதிநிதித்துவம் மற்றும் இந்த சிக்கலில் இருந்து மீண்டும் செங்குத்து கட்டுப்பாட்டு வரைபடத்தை வரையறுக்கலாம் 1 க்கு மேல் 3 4 மேலே 5 5 மேலே 3 மற்றும் பல எனவே நீங்கள் சரிபார்க்கக்கூடிய வி ஜியை இங்கே காண்பிக்கிறேன் எனவே எங்களிடம் மண்டல பிரதிநிதித்துவம் உள்ளது செங்குத்து கட்டுப்பாட்டு வரைபடம் சரியானது எனவே இந்த மண்டலங்களை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் படி 2 இப்போது சில வலைகளை ஒன்றிணைக்க நகர்கிறது என்று கூறுகிறது இப்போது மீண்டும் இங்கே திரும்பிச் செல்கிறேன் எனவே எனக்கு வலைகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 உள்ளது இப்போது நீங்கள் உள்ளுணர்வாகக் காண்பிக்கும் ஒரு விஷயத்தை நான் காண்பிக்கிறேன் வலை எண் 5 மற்றும் 6 ஐப் பார்க்கும்போது அவர்கள் மண்டலங்கள் 1 மற்றும் 2 அவர்களுக்கு பொதுவான எதுவும் இல்லாததால் ஒரு துண்டிப்பு உள்ளது இதேபோல் 1 மற்றும் 6 3 மற்றும் 6 ஆகியவை சரியானதைப் பகிரலாம் எனவே யோசனை இது போன்றது 2 வலைகள் Ni மற்றும் Nj இருந்தால் இந்த 2 நிபந்தனைகளும் நமக்கு உண்மை முதலில் அவற்றுக்கிடையே செங்குத்து கட்டுப்பாடு எதுவும் இல்லை ஏனென்றால் செங்குத்து கட்டுப்பாடு இருந்தால் அவற்றை ஒரே பாதையில் இணைக்க முடியாது மேலும் செங்குத்து கட்டுப்பாடு இல்லை இது கிடைமட்ட தடை இல்லை முதல் ஒன்று கிடைமட்ட கட்டுப்பாடு இரண்டாவது செங்குத்து கட்டுப்பாடு எனவே மடியில் கிடைமட்டமாக இல்லை வி ஜியில் சார்பு இல்லை என்று பொருள் பின்னர் நீங்கள் மட்டுமே அவற்றை ஒரே பாதையில் இணைக்க முடியும் எனவே உங்களிடம் 2 வலைகள் இருந்தால் அத்தகைய நிபந்தனைகள் இருந்தால் நீங்கள் 2 வலைகளை ஒன்றிணைத்து கலப்பு வலையை உருவாக்கலாம் எனவே நீங்கள் வி ஜி யில் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் இணைத்த இந்த Vi மற்றும் Vj நீங்கள் Vi மற்றும் Vj ஐ நீக்கிவிட்டு அதை 1 முனை Vij ஆல் மாற்றவும் இது ஒரு கலப்பு முனை கிடைமட்ட கட்டுப்பாட்டு வரைபடத்தையும் இந்த மண்டல பிரதிநிதித்துவத்தையும் உண்மையில் 2 மாற்று வழிகளைக் குறிக்கும் ஜி யும் இதே விஷயத்தைப் பற்றி பேசுவதை நீங்கள் காண்கிறீர்கள் மண்டலம் 1 இல் 5 குழு 1 2 3 4 5 மண்டலம் 2 உள்ளது 3 குழு 2 4 6 மண்டலம் 3 ஒரு 3 குழுக்கள் 7 4 5 எனவே நீங்கள் அதை எச் ஜி யை ஒரு வரைபடமாக பிரதிநிதித்துவப்படுத்தலாம் அல்லது ஒரு மண்டல பிரதிநிதித்துவமாக நீங்கள் காண்பிக்கலாம் இரண்டும் சமம் எனவே Vi மற்றும் Vj ஐ ஒரு முனை வலை Vij ஆல் மாற்றுவதன் மூலம் HCG ஐ மாற்றவும் அதாவது இப்போது நான் Vi மற்றும் Vj ஐ ஒரு கூட்டு வலையில் இணைத்துள்ளேன் இது Ni மற்றும் Nj உடன் தொடர்புடைய தொடர்ச்சியான மண்டலங்களை ஆக்கிரமிக்கும் பின்னர் அவை வைக்கப்படும் வலை இணைப்பின் பின்னணியில் உள்ள அடிப்படை யோசனை இதுதான் இப்போது நான் இதை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குகிறேன் செயல்முறை மாற்றமாக இருக்கும் அதாவது நீங்கள் தொடர்ந்து இதைச் செய்கிறீர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு ஜோடி முனைகளைக் கண்டுபிடித்து அவற்றை ஒன்றிணைக்க முடியும் எடுத்துக்காட்டாக Z1 மற்றும் Z2 க்கு இடையில் நீங்கள் 1 மற்றும் 6 ஐ ஒன்றிணைக்கலாம் என்று நான் கூறியுள்ளபடி நீங்கள் 3 மற்றும் 6 ஐ ஒன்றிணைக்கலாம் நீங்கள் 5 மற்றும் 6 ஐ ஒன்றிணைக்கலாம் ஆனால் 2 மற்றும் 6 ஐ ஒன்றிணைக்க முடியாது ஏனெனில் கிடைமட்டமாக ஒரு கட்டுப்பாடு உள்ளது 4 மற்றும் 6 நீங்கள் ஒன்றிணைக்க முடியாது ஒரு கிடைமட்ட கட்டுப்பாடு உள்ளது எனவே இந்த வரைபடத்தில் 1 தேர்வுகள் 1 6 3 6 5 6 உள்ளன நீங்கள் 1 மற்றும் 6 3 மற்றும் 6 அல்லது 5 மற்றும் 6 ஐ ஒன்றிணைக்கலாம் இப்போது உங்களுக்கு பல தேர்வுகள் உள்ளன இப்போது அதைப் பயன்படுத்துவது ஒரு பட்டறிவுசார் ஆகும் உங்களிடம் பல தேர்வுகள் இருந்தால் அந்த ஜோடி வலைகளை நீங்கள் ஒன்றிணைக்கிறீர்கள் இது வி ஜியில் மிக நீளமான பாதையின் நீளத்தைக் குறைக்கிறது ஜியில் அதிகபட்ச நீள பாதையை குறைப்பதும் எங்கள் நோக்கங்களில் ஒன்றை நீங்கள் நினைவுபடுத்துவதால் இது தடங்களின் எண்ணிக்கையைக் குறைப்பதைக் குறிக்கும் எனவே நீங்கள் அந்த ஜோடி வலைகளை ஒன்றிணைக்கிறீர்கள் இது வி ஜியில் அதிகபட்ச நீளத்தை குறைக்க வழிவகுக்கும் எனவே நிச்சயமாக ஒரு முடிவு உள்ளது உங்கள் அசல் வி ஜிக்கு எந்த சுழற்சிகளும் இல்லை எனில் சரிபார்க்க எளிதானது ஒன்றிணைந்த பின்னரும் கூட நீங்கள் சுழற்சிகள் தோன்ற முடியாது எனவே அதற்கும் சுழற்சிகள் இருக்காது எனவே ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் மறு செய்கை 1 இது உங்கள் வி ஜி சரியானது என்று நான் கூறியது போல முதல் கட்டத்தில் 1 6 3 6 அல்லது 5 6 ஐ ஒன்றிணைக்க முடியும் என்று சொன்னேன் எனவே Z1 மற்றும் Z2 க்கு இடையில் நாம் Z2 Z3 ஐப் பார்ப்போம் பின்னர் நீங்கள் Z3 Z4 மற்றும் பலவற்றைக் காண்பீர்கள் எனவே முதல் கட்டத்தில் எனக்கு 3 தேர்வுகள் 1 6 3 6 மற்றும் 5 6 உள்ளன நான் 1 ஐ ஒன்றிணைக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் ஆகவே எனது வி ஜி இதை மாற்றியமைக்கிறது நான் 3 ஐ ஒன்றிணைத்தால் நீங்கள் அவற்றை சரிபார்க்க முடியும் எனது வி ஜி இதை மாற்றியமைக்கிறது நான் 5 6 ஐ இணைத்தால் எனது வி ஜி இதை மாற்றியமைக்கிறது இப்போது அதிகபட்ச பாதைகளைப் பார்ப்போம் முதல் வழக்கில் அதிகபட்ச பாதை என்ன நீங்கள் 10 இலிருந்து பார்க்கிறீர்கள் அதிகபட்ச பாதை 10 முதல் 7 வரை 7 க்கு இது இது 5 முதல் 5 வரை 3 வரை பெற முடியும் எனவே ஒரு 4 நீள பாதை உள்ளது இங்கே உங்களிடம் அதிகபட்சம் 1 முதல் 5 5 முதல் 3 6 3 6 முதல் 2 3 என்று நினைக்கிறேன் எனவே இது முதல் பாதையை விட சிறந்தது ஆனால் சிறந்த தேர்வு இது 7 6 ஐ ஒன்றிணைக்கிறது ஏனெனில் இங்கே உங்களுக்கு 2 மட்டுமே கிடைக்கிறது எனவே உங்களிடம் பல தேர்வுகள் இருந்தால் நீங்கள் அனைத்து மாற்று வழிகளையும் ஆராய்ந்து சிறந்த ஒன்றைத் தேர்வுசெய்கிறீர்கள் அதாவது 5 மற்றும் 6 ஐ ஒன்றிணைக்கிறது எனவே ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் இதைச் செய்கிறீர்கள் அதாவது நீங்கள் மண்டலம் 1 மற்றும் மண்டலம் 2 பழமைவாத மண்டலங்களை எதிர்கொள்ளும்போது இந்த பழமைவாத மண்டலங்களில் எந்த வலைகளை இணைக்க முடியும் என்பதைக் கண்டுபிடிக்க அதைத் தேர்ந்தெடுத்து சிறந்த ஒன்றைத் தேர்ந்தெடுத்து அடுத்த ஜோடி Z 2 மற்றும் Z 3 க்குச் செல்லுங்கள் ஒன்றிணைக்கக்கூடிய சிறந்த ஜோடி வலைகள் அவற்றில் நீங்கள் இதை மீண்டும் மீண்டும் செய்கிறீர்கள் எனவே மறு செய்கையின் முடிவுகளை நான் உங்களுக்குக் காண்பிக்கிறேன் எனவே அடுத்த கட்டத்தில் நீங்கள் 1 மற்றும் 7 ஐ ஒன்றிணைக்க முடியும் என்பதைக் காணலாம் எனவே நீங்கள் மீண்டும் அந்த மண்டல பிரதிநிதித்துவத்திற்கு செல்லலாம் அடுத்த படிகளுக்கு இடையில் 1 மற்றும் 7 Z 3 என்னிடம் 7 இருப்பதைக் காணலாம் எனவே 7 பரவலான வலைகளில் ஒன்றில் ஒன்றிணைக்கப்படலாம் மேலும் 1 மற்றும் 7 ஆகியவை உங்களுக்கு சிறந்த குறைப்பைக் கொடுக்கும் இது உங்கள் தொடக்கமாக இருந்ததால் நீங்கள் 1 மற்றும் 7 ஐ ஒன்றிணைத்தால் உங்கள் நீளம் அப்படியே இருக்கிறதா அல்லது குறைக்கிறதா என்று சிந்தியுங்கள் எனவே நான் சிறந்த தீர்வுகளைக் காண்பிக்கிறேன் முதல் கட்டத்தில் 1 மற்றும் 7 ஐ ஒன்றிணைக்கவும் பின்னர் 5 6 மற்றும் 9 ஐ ஒன்றிணைக்கவும் 5 மற்றும் 9 என ஒரு கலப்பு முனையைப் பெறுவீர்கள் உங்கள் 3 மற்றும் 8 ஐ இணைப்பதை விட 3 மற்றும் 8 ஐ ஒன்றிணைக்கவும் எனவே இந்த 1 7 இப்போது 3 ஐ சுட்டிக்காட்டுகிறது இது 3 8 ஐ சுட்டிக்காட்டுகிறது 9 8 ஐ சுட்டிக்காட்டுகிறது 9 3 8 ஐ சுட்டிக்காட்டுகிறது நீங்கள் 4 மற்றும் 10 ஐ ஒன்றிணைக்கும் கடைசி படி எனவே இதைப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் ஒன்றிணைக்கக்கூடிய அனைத்து வலைகளையும் ஒன்றிணைத்த இடத்தில் இங்கே ஒரு தீர்வு உள்ளது இப்போது நீங்கள் பெறும் பாதையின் அதிகபட்ச நீளம் 1 2 மற்றும் 3 ஆக இருப்பதைக் காணலாம் மேலும் நீளத்தைப் பார்ப்பது பிரச்சினை அல்ல நீங்கள் இதுபோன்ற எத்தனை கலப்பு முனைகள் உள்ளன என்பதைப் பாருங்கள் என்னிடம் 1 2 3 4 5 இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இப்போது என்னால் மேலும் தொடர முடியாது எனவே நான் 5 செங்குத்துகளுடன் ஒரு வரைபடத்திற்கு வந்துள்ளேன் இப்போது இந்த வரைபடத்திலிருந்து மேலும் ஜோடி செங்குத்துகளை ஒன்றிணைக்க முடியாது என்பதைக் கண்டால் இதன் அர்த்தம் என்ன ஒரு தனிப்பட்ட வலையுடனோ அல்லது கலப்பு வலையுடனோ பொருந்தக்கூடிய இந்த ஜோடி உண்மைகள் ஒன்று அவை கிடைமட்டமாக மடியில் உள்ளன அதாவது அவற்றை இதே பாதையில் வைக்க முடியாது அல்லது கிடைமட்ட கட்டுப்பாடு உள்ளது நான் ஒன்றை மற்றொன்றுக்கு மேல் வைக்க வேண்டும் அவற்றை ஒரே பாதையில் வைக்க முடியாது இப்போது நீங்கள் வேறு எதையும் ஒன்றிணைக்க முடியாத ஒரு தீர்வுக்கு வந்துவிட்டேன் எனவே வலைகளை இணைத்த பிறகு இது உங்கள் இறுதி தீர்வு இந்த வரைபடம் உங்களுக்கு என்ன சொல்கிறது இந்த வரைபடம் 4 10 ஐ ஒரு பாதையில் இணைக்கலாம் 1 7 ஐ ஒரு பாதையில் இணைக்கலாம் 5 6 9 ஐ இணைக்க முடியும் மேலும் 3 8 ஐ ஒன்றிணைக்கலாம் எனவே கடைசி படி டிராக் அசைன்மென்ட் அதன்படி செய்யுங்கள் வரைபடத்தின் முதல் பாதையில் உள்ள செங்குத்துகள் இவை இப்போது நீங்கள் செங்குத்து கட்டுப்பாட்டு வரைபடத்தால் ஆர்டர் செய்கிறீர்கள் முதலில் 4 10 உள்வரும் விளிம்புகளை எடுக்க வேண்டும் பின்னர் 1 7 பின்னர் 5 6 9 இந்த 2 எந்த வரிசையிலும் செய்ய முடியும் 2 மற்றும் எந்த வரிசையிலும் 3 புள்ளி எனவே ட்ராக் 1 நான் இதை வைத்தேன் ட்ராக் 2 நான் இதை வைத்தேன் டிராக் 3 இந்த 4 5 5 நான் 3 மற்றும் 8 இரண்டையும் ஒன்றாக வைக்கலாம் 3 8 மற்றும் 2 மற்றும் 3 எனக்கு தேவை இதை நான் மாற்றலாம் ட்ராக் 4 மற்றும் 5 இருக்க முடியும் தேவைப்பட்டால் மாற்றப்பட்டது எனவே இது போன்ற எனது இறுதி தீர்வைப் பெறுகிறேன் முதல் இரண்டாவது மூன்றாவது நான்காவது மற்றும் ஐந்தாவது பாடல் எனவே யோஷிமுரா கு வழிமுறை பின்னால் உள்ள அடிப்படை யோசனை இதுதான் இந்த மண்டலங்களை எச் ஜி யில் மிக நீளமான பகுதியைக் குறைக்க முயற்சிக்கிறது மற்றும் பொதுவாக நிலையான நீட்டிக்கப்பட்ட இடது விளிம்பு வழிமுறையுடன் ஒப்பிடுகையில் மிகச் சிறந்த தீர்வை வழங்குகிறது அடுத்து நாம் பேராசை கொண்ட ஒரு முறைக்கு வருகிறோம் பேராசை சேனல் திசைவி என்றால் நான் முழு பிரச்சனையையும் ஒரே நேரத்தில் பார்க்கவில்லை நான் பிரச்சினையை அதிக அளவில் பார்க்கிறேன் குறிப்பாக நான் முதல் நெடுவரிசையிலிருந்து ஆரம்பிக்கிறேன் நான் அடுத்த நெடுவரிசைக்கு முதல் இரண்டாவது இரண்டாவது முதல் மூன்றாம் மூன்றாவது முதல் நான்காவது வரை செல்கிறேன் மேலும் நான் செல்லும்போது வலைகளை வழிநடத்த முயற்சிக்கிறேன் பேராசை என்றால் ஒவ்வொரு அடியிலும் நான் சிறந்த தீர்வைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன் ஆனால் ஒட்டுமொத்தமாக அது ஒரு நல்ல தீர்வுக்கு வழிவகுக்கும் அல்லது இல்லாமல் போகலாம் இப்போது இங்கே நீங்கள் VCG இல் சுழற்சிகள் உட்பட தன்னிச்சையான சூழ்நிலையை கையாள முடியும் உங்களுக்கு யோசனை தரக்கூடிய ஒரு உதாரணத்தை உள்ளுணர்வாக தருகிறேன் ஜி சுழற்சியுடன் எனக்கு ஒரு எளிய உதாரணம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் 1 முதல் 2 2 முதல் 3 3 முதல் 1 வரை நாம் இதுவரை பார்த்த முறைகளை இதைக் கையாள முடியவில்லை என்பதைக் காண்க இப்போது இதை இங்கே எவ்வாறு செய்கிறோம் என்று பார்ப்போம் இங்கே நாம் முதல் நெடுவரிசையுடன் தொடங்குகிறோம் நெடுவரிசை மூலம் நாம் நகரும் இங்கே 3 நெடுவரிசைகள் மட்டுமே உள்ளன முதல் நெடுவரிசை 1 2 க்கு மேல் இருப்பதைக் காண்கிறேன் எனவே என்னிடம் உள்ளது அதனால் நான் என்ன செய்வது நான் 1 க்கு வலையைத் தொடங்குகிறேன் 2 க்கு வலையைத் தொடங்குகிறேன் விதிகளின் தொகுப்பு இருக்கும் நாங்கள் விரைவில் பேசுவோம் எனவே இதைச் செய்துள்ளேன் எனவே இப்போது நான் இரண்டாவது நோக்கி செல்கிறேன் இரண்டாவதாக நான் ஏற்கனவே 1 உடன் தொடர்கிறேன் நான் ஏற்கனவே 2 உடன் தொடர்கிறேன் ஆனால் என்னால் இங்கு 2 மற்றும் 2 ஐ எந்த பிரச்சனையும் இணைக்க முடியாது எனவே 2 நான் இந்த 2 உடன் இணைக்க முடியும் ஏனென்றால் 2 மற்றும் 3 க்கு ஒரு முனையம் இருப்பதால் புதிய இணைப்பு வருகிறது எனவே 3 மூன்றாவது பாதையில் தொடங்கும் 2 ஏற்கனவே முடிந்துவிட்டது எனவே 2 நாம் நீட்டிக்க வேண்டியதில்லை ஆனால் 1 நாம் நீட்ட வேண்டும் இப்போது நாங்கள் மூன்றாவது இடத்திற்கு செல்கிறோம் எனவே இந்த 1 இங்கே வருகிறது 3 இங்கே வருகிறது இப்போது எங்களுக்கு ஒரு சிக்கல் உள்ளது இந்த வலையை 3 ஆகவும் இந்த வலையை 1 ஆகவும் இணைத்தால் ஒரு குறுகிய சுற்று வருகிறது ஏனெனில் இது கீழ் முனையத்துடன் இணைக்கப்பட வேண்டும் இது மேல் முனையத்துடன் இணைக்கப்பட வேண்டும் எனவே இரண்டையும் நீங்கள் நீல நிறத்துடன் இணைத்தால் ஒரு குறுகிய சுற்று உள்ளது எனவே இதுபோன்ற சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை இங்கே இணைக்கவில்லை நாங்கள் மீண்டும் இங்கிருந்து மற்றொரு வலையையும் இங்கிருந்து மற்றொரு வலையையும் தொடங்குகிறோம் எனவே இப்போது இது 3 ஆக இருக்கும் இதுவும் 1 ஆக இருக்கும் எனவே இப்போது நீங்கள் அடுத்த நெடுவரிசைகளுக்கு செல்லுங்கள் எனவே இதற்கு கூடுதல் நெடுவரிசைகள் தேவைப்படலாம் எனவே அடுத்த நெடுவரிசைக்கு செல்லும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இந்த 1 ஐ இந்த நீல நிறத்தில் 1 உடன் மன்னிக்கவும் நீங்கள் 1 உடன் 1 உடன் நீல நிறத்தில் இணைக்கிறீர்கள் இதை மீண்டும் நகர்த்தினால் மேலும் 3 உடன் 3 ஐ இணைக்கவும் எனவே நீங்கள் இணைப்பை ஏதாவது செய்கிறீர்கள் இது நீங்கள் டாக்லெக்குகளை அனுமதிக்கும் 2 விஷயங்களைக் குறிக்கிறது ஏனென்றால் நீங்கள் இணைக்கும்போது உதாரணமாக 3 உடன் 3 எங்களுக்கு 2 கிடைமட்ட பிரிவுகள் உள்ளன 1 உடன் 1 உடன் 2 கிடைமட்ட பிரிவுகளும் உள்ளன எனவே நீங்கள் டாக்லெக்குகளை அனுமதிக்கிறீர்கள் ஆனால் இந்த எடுத்துக்காட்டு காண்பிப்பது போல் செயல்பாட்டில் சில கூடுதல் நெடுவரிசைகள் தேவைப்படலாம் சரி எனவே டாக்லெக் சேனல் திசைவிக்கு பின்னால் உள்ள அடிப்படை யோசனை இதுதான் எனவே பின்பற்றப்பட்ட அடிப்படை விதிகளை நான் உங்களுக்குச் சொல்லுவேன் எனவே பேராசை சேனல் திசைவி நான் சொன்னது போல் சேனல் நெடுவரிசையை இடமிருந்து தொடங்கி நெடுவரிசை வழியாக வழிநடத்துகிறது மேலும் நான் பேசும் விதிகள் அல்லது பட்டறிவு உள்ளன இது வி ஜி யில் உள்ள எந்தவிதமான தடைகளுடனும் தன்னிச்சையான சிக்கல்களைக் கையாள முடியும் சுழற்சிகள் ஆனால் சேனலின் முடிவில் இதற்கு கூடுதல் நெடுவரிசைகள் தேவைப்படலாம் என்று காட்டியுள்ளேன் எனவே சில பட்டறிவு இது போன்றது எல்லா பிரிவுகளின் நெடுவரிசையையும் இடமிருந்து தொடங்கி நெடுவரிசை மூலம் வைக்கவும் எந்தவொரு முனையத்தையும் தொடர்புடைய வலையின் தண்டுப் பிரிவுடன் நீங்கள் கண்டால் இணைக்கவும் செங்குத்துப் பகுதியைப் பயன்படுத்தி எந்த பிளவு வலையையும் இடிந்து விடுங்கள் செங்குத்துப் பிரிவை இணைக்கும் இந்த 2 பிளவு வலைகளின் முடிவில் இங்கே பாருங்கள் இங்கேயும் நாம் செங்குத்துப் பிரிவைப் பயன்படுத்துகிறோம் செங்குத்துப் பிரிவில் இணைப்பதன் மூலம் 2 கிடைமட்ட பகுதியை உடைப்பதன் மூலம் இதைத்தான் குறிக்கிறேன் மேலும் 2 தடங்களுக்கிடையேயான தூரத்தை குறைக்க முயற்சிக்கவும் அதே வலையின் யோசனை என்னவென்றால் 1 இங்கே இருப்பதைக் கண்டால் இது போன்ற ஒன்றைப் போன்றது உங்களிடம் இந்த 1 இருப்பதையும் எங்கிருந்தோ இன்னொரு 1 வருவதையும் நீங்கள் கண்டால் இந்த 1 வலையை நீங்கள் இப்படி வரையப்பட்டிருக்கிறீர்கள் 1 இதுவும் இதுபோன்று வருகிறது இதை முடிந்தவரை நெருக்கமாக நகர்த்த முயற்சிக்கிறீர்கள் இது இங்கே 2 போன்ற பகுதிகளுக்கு கொண்டு வர 3 மற்றும் 3 இணையாக இயங்குகின்றன 1 மற்றும் 1 நாங்கள் இணையாக இயங்குகிறோம் நீங்கள் அவற்றை முடிந்தவரை நெருக்கமாக நகர்த்த முயற்சிக்கிறீர்கள் அதைப் பற்றி மேலும் பல உள்ளன மேலும் முயற்சி செய்யுங்கள் வலைகளை அடுத்த முனையத்தைக் கொண்ட எல்லைக்கு நெருக்கமாக நகர்த்தவும் எனது அடுத்த முனையம் இங்கே இருப்பதைக் கண்டால் அதை முடிந்தவரை கீழே கீழே நகர்த்த முயற்சிக்கிறேன் நிச்சயமாக எங்களுக்கு கூடுதல் தடங்கள் தேவைப்படும் மேலும் நீங்கள் இந்த பட்டறிவைப் பின்பற்றினால் இது ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே இது கையால் வேலை செய்யுமாறு நான் பரிந்துரைக்கிறேன் மேலும் இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பாருங்கள் இடதுபுறம் ஒரு ஒதுக்கீட்டிலிருந்து ஒரே பாதையில் தொடங்குவோம் இரண்டாவதாக நீங்கள் ட்ராக் 2 ஐத் தொடங்குகிறீர்கள் மேலும் 1 க்கான அடுத்த முனையத்தை பட்டறிவைப் பயன்படுத்துவது கீழே உள்ளது அதனால்தான் அதை முடிந்தவரை கீழே கொண்டு வருகிறீர்கள் எனவே நீங்கள் 1 ஐ இங்கு கொண்டு வருகிறீர்கள் எனவே இந்த வழியில் நீங்கள் மீண்டும் தொடர்ந்தால் இந்த முனையம் 2 வருகிறது ஆனால் 2 க்கான அடுத்த முனையம் மேலே உள்ளது எனவே அதை முடிந்தவரை கொண்டு வாருங்கள் எனவே நீங்கள் எல்லா பட்டறிவையும் பயன்படுத்துகிறீர்கள் இதுபோன்ற ஒரு தீர்வைப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் சில வலைகள் டாக்லெக்ஸைப் பெறுகிறீர்கள் இங்கே நீங்கள் ஒரு டாக்லெக் கிடைக்கும் எனவே இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருவோம் எனவே அடுத்த சொற்பொழிவில் எங்கள் விவாதத்துடன் தொடர்ந்து வருவோம்